இவைதான் செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகள் ஆகும் இவற்றில் ஜெனரேஷன் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக இருக்கும் IPP ஆனது சுய மின் உற்பத்தி நிலையங்களை குறிக்கிறது செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகளை VIU என அழைக்கிறேன் ஒரு VIU ஆனது அதே போன்ற மற்ற அமைப்பு உடன் டை லைன் மூலம் இணைக்கப்பட்டு இருக்கலாம் அதேபோல் இது வேறு செங்குத்தாக இணைக்கப்பட்ட பயன்பாடு உடன் இணைக்கப்பட்டு இருக்கலாம் இந்த இணைப்பானது பரிமாற்ற மின்னழுத்தம் ஆக படம் ஒன்றில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே அளவில் இருக்கும் இவை பொதுவாக அதிக மின்னழுத்தம் கொண்ட லைன்கள் ஆக இருக்கும் இது விநியோக மின் அழுத்தமாக இருக்காது எலக்ட்ரிக் பவர் ஆனது இந்த செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகளுக்கு இடையில் வாங்கப்படலாம் அல்லது விற்கப்படலாம் இந்த வகையான இணைப்புக்கள் ஒரு நம்பகத்தன்மையை நமக்கு தரும் எனவே இந்த பவர் சிஸ்டம் ஆனது மற்ற பவர் சிஸ்டம் எங்களுடன் டை லைன் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது இதன்மூலம் இந்த பவர் சிஸ்டம் ஆனது பவரை கடன் வாங்க முடியும் இது மேலும் வளைந்து கொடுக்கும் தன்மையும் நம்பகத்தன்மையையும் கொடுக்கிறது இந்த சுய மின் உற்பத்தி நிலையங்களின் இருப்பு ஆனது ஒரு முக்கியமான மாற்றமாகும் இவை உங்களுடைய VIU க்கு பவரை விற்கும் இதுவும் படம் 1 இல் காட்டப்பட்டுள்ளது இந்த சுய மின் உற்பத்தி நிலையங்கள் செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகள் உடனும் இணைக்கப்பட்டுள்ளன இவை பொதுவாக தனியார் அமைப்புகளாக இருக்கும் இந்த ஜெனரேஷன் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் generation transmission distributionஆகியவை அரசு உடைமையாக இருக்கும் ஆனால் இப்போது பல தனியார் நிறுவனங்களும் பவரை உற்பத்தி செய்கின்றன இவை இந்த சதுர வடிவங்களில் காட்டப்பட்டுள்ளன இவை பிசினஸ் மாடல்கள் ஆகும் இந்த IPP ஆனது பவரை விற்கலாம் மற்றும் வாங்கலாம் ஒருவேளை ஒருவர் தன்னுடைய சொந்த தொழிற்சாலை வைத்திருந்தால் அவர் அந்த தொழிற்சாலைக்கான பவரை உற்பத்தி செய்ய சொந்தமாக ஒரு பவர் பிளான்ட் ம் வைத்திருக்க முடியும் தொழிற்சாலைக்கு தேவையான பவர் போக அதிகமான பவர் இருந்தால் அவர் அதை விற்கவும் முடியும் எனவே இப்போது கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் டி ரெகுலேஷன் இன் முதல் படியானது பவர் ஜெனரேஷன் ஐ பரிமாற்றம் மற்றும் விநியோகத்தில் இருந்து பிரிப்பது தான் அதாவது அனைத்து பவர் ஜெனரேஷன் களும் தனியார் சுய மின் நிலையங்களாக மாற்றப்படுவதுதான் இதுதான் கான்செப்ட் இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் இது VIU ஆக இருக்காது இது ஒரு டீ ரிகுலேட்டட் பயன்பாடு அமைப்பாக இருக்கும் இந்த வகையில் இந்த ஜெனரேஷன் கம்பெனியை சுருக்கமாக GENCO என அழைப்போம் இங்கு மூன்று வகையான நிறுவனங்கள் உள்ளன இந்த ஜெனரேஷன் கம்பெனிகள் தனியார் மயமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு ஜெனரேஷன் கம்பெனி வைத்து இருந்தால் உங்களால் பவரை உற்பத்தி செய்ய மற்றும் விற்க முடியும் இந்த விற்பனையானது பரிமாற்ற லைன் மூலமாக வினியோக பக்கத்துக்கு வழங்கப்படுகிறது இந்த பரிமாற்ற கம்பெனியை TRANSCO என அழைப்போம் இந்த விநியோக கம்பெனியை நாம் சுருக்கமாக DISCO என அழைக்கிறோம் இது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என்பதன் சுருக்கம் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிகள் டை லைன் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் GENCO ஆனது ஒருவேளை ஒரு ஜெனரேட்டர் கொண்டிருக்கலாம் அது அதிக அளவு மின்னழுத்தம் கொண்ட பவரை உற்பத்தி செய்யலாம் அது TRANSCO உடன் இணைக்கப்பட்டுள்ளது குறைந்த அளவு மின் உற்பத்தி செய்யும் மற்றொரு GENCO இருப்பதாக கருதுவோம் ஒருவேளை காற்றாலை மற்றும் சூரிய உற்பத்தி நிலையங்கள் விநியோக பக்கத்தில் இணைக்கப்பட்டு இருப்பதாக கொண்டால் அவைகளும் ஒரு ஜெனரேட்டர் தான் எனவே இங்கு இரண்டு விநியோக கம்பெனிகள் இருக்கிறது என்போம் இது DISCO என்றழைக்கப்படுகிறது இந்த வரைபடத்தில் ஒரே ஒரு பரிமாற்ற கம்பெனிதான் காட்டப்பட்டுள்ளது ஜெனரேஷன் கம்பெனி அவனது வேறு ஒருவருக்கு சொந்தமாக இருக்கலாம் இது ஒருவருடையதாக இருக்கலாம் இது மற்றொருவர் உடையதாக இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜெனரேஷன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிகளை நாம் கொண்டிருக்கலாம் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிகளில் நிச்சயமாக பவர் வீலிங் ஏற்படும் அதாவது விநியோக கம்பெனி ஆனது பவரை GENCO விடம் இருந்து வாங்க வேண்டியது இருக்கும் இந்த GENCO கம்பெனி ஆனது இந்த நாளில் இந்த நேரத்தில் எங்களுடைய பவர் இவ்வளவு விலை என நிர்ணயம் செய்துகொள்ளலாம் அதேசமயம் விநியோக கம்பெனிகளுக்கும் எந்த GENCO கம்பெனியிடமிருந்து வேண்டுமானாலும் அவர்களுக்கு தேவையான பவர் ஐ வாங்கும் சுதந்திரம் இருக்கிறது இந்த பவர் ஆனது பின்னர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிகளுக்கு வரும் இந்த கம்பெனி ஆனது பவரை பரிமாற்றம் செய்ய கட்டணம் வசூலிக்கும் கட்டணம் ஆனது ஜெனரேஷன் கம்பெனி மற்றும் விநியோக கம்பெனி ஆகிய இரொண்டில் ஒன்று அல்லது இரண்டும் கட்டும் வகையில் இருக்கும் நாம் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிகளை பற்றி பேசப்போவதில்லை ஜெனரேஷன் மற்றும் விநியோக கம்பெனிகள் பற்றி மட்டுமே பேசப்போகிறோம் படம் 2 ஆனது டீ ரெகுலேட்டட் பயன்பாட்டு கட்டமைப்பை காட்டுகிறது GENCO ஆனது அவை உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை திறந்த மார்க்கெட்டில் விற்பனைக்கு கொடுக்க முடியும் ஜெனரேஷன் கம்பெனிகள் உற்பத்தி செய்யும் பவரை விநியோக கம்பெனிகளுக்கு கொடுக்கின்றன அதேசமயம் வினியோக கம்பெனிகளும் எந்த ஜெனரேஷன் கம்பெனியிடம் குறைவான விலைக்கு மின்சாரம் கிடைக்கிறதோ அதை வாங்க அனுமதிக்கப்படுகின்றன நாம் கடைகளுக்குச் செல்லும்போது குறைவான விலையில் நமக்கு பொருட்களை கொடுக்கும் கடையே நிச்சயம் விரும்பும் அதே தத்துவம் தான் இங்கேயும் வேலை செய்கிறது எனவே கடைநிலையில் இருக்கும் வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு அருகில் இருக்கும் விநியோக கம்பெனியிலிருந்து தேவையான மின்சாரத்தை வாங்கி கொள்ளலாம் இந்த விநியோக கம்பெனிகள் DISCO என அழைக்கப்படுகின்றன இந்த GENCO மற்றும் DISCO ஆகியவற்றுக்கு இடையில் பவரை பரிமாற்றம் செய்பவை தான் பரிமாற்ற கம்பெனிகள் அவை TRANSCO என குறிப்பிட படுகின்றன கருத்தியல் ரீதியாக இந்த GENCO TRANSCO மற்றும் DISCO ஆகியவை தனித்தனியாக இருப்பது நன்றாக இருந்தாலும் நடைமுறையில் அவை ஒன்றுடன் ஒன்று கலந்து இருக்கலாம் அல்லது பகுதி பகுதி அளவு பொறுப்புக்கள் கொண்டிருக்கலாம் அதாவது ஒரு நான்காவது கட்டுப்பாட்டு அமைப்பு ஒன்று இவற்றை நன்றாக செயல்படுத்த தேவை இந்தக் கட்டுப்பாட்டு அமைப்பை ISO என அழைக்கிறோம் ஒருவேளை ஜெனரேஷன் கம்பெனி அதனுடைய விலையை அதுவே முடிவு செய்வதாக வைப்போம் பரிமாற்ற கம்பெனி மற்றும் விநியோக கம்பெனி ஆகியவையும் அவையே தான் விலை நிர்ணயம் செய்யும் இந்த விலை நிர்ணயத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தடுக்க இந்த நான்காவது கட்டுப்பாட்டு அமைப்பான ISO உதவுகிறது இந்த விலை நிர்ணய எங்கள் அனைத்தும் தன்னிச்சையாக செயல்படும் ISO க்கு தரப்படுகின்றன இந்த கம்பெனிகளுக்கு பல துணைச் சேவைகள் இருக்கின்றன ரியாக்டிவ் பவர் காம்பெண்சேசன் AGC மற்றும் செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகள் இவை அனைத்தும் துணைச் சேவைகள் தான் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாடல் செய்யப்பட வேண்டும் LFC ம் இவற்றைப் போன்ற ஒரு துணை சேவைதான் மற்றவற்றைப் பற்றி நான் இங்கே பேச விரும்பவில்லை நம்முடைய ஒரே குறிக்கோள் LFC மட்டுமே இந்த புதுவிதமான அமைப்பில் DISCO ஆனது நேரடியாக GENCO கம்பெனிகளை தொடர்பு கொண்டு தனக்குத் தேவையான பவரை குறைவான விலையில் வாங்க முடியும் இந்த பவர் பரிமாற்ற சேவையானது ISO வின் தலைமையின் கீழ் நடைபெறும் எனவே இந்த பவர் பரிமாற்றங்களை கவனிக்கவும் கண்காணிக்கவும் ஒரு தனிப்பட்ட அலுவலகம் அல்லது தனிப்பட்ட நிறுவனம் இருக்கும் இந்த ஜெனரேஷன் மற்றும் பரிமாற்ற கான்செப்ட் ஆனது பழைய அமைப்பில் இருப்பது போலவே இதிலும் இருக்கும் ஆனால் இதில் நிறைய போட்டி இருக்கும் போட்டி இருப்பதாலேயே இது கொஞ்சம் சிக்கலாகவும் இருக்கும் இந்த டீ ரெகுலேட்டட் அமைப்பில் நிறைய GENCO மற்றும் DISCO இருக்கும் இதனால் DISCO ஆனது எந்த GENCO குறைவான விலையில் பவரை விற்பனை செய்கிறதோ அதைத் தேர்வு செய்து அவரிடமிருந்து வாங்கி அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்க முடியும் பணமும் லாபமும் தான் எந்த கம்பெனியிடமிருந்து பவரை வாங்குவது என்பதை முடிவு செய்யும் முக்கியமான கூறுகளாக இருக்கும் DISCO ஆனது எந்த ஏரியாவில் இருக்கும் GENCO உடன் வேண்டுமானாலும் தொடர்பில் இருக்கலாம் ஒருவேளை குறைவான விலைக்கே பவர் விற்பனை செய்யும் ஜெனரேஷன் கம்பெனி ஆனது சென்னையில் இருக்கிறது என்போம் விநியோக கம்பெனி ஆனது கோயம்புத்தூரில் இருக்கிறது என்போம் ஒருவேளை கோயம்புத்தூரில் இருக்கும் ஜெனரேஷன் கம்பெனி ஆனது சென்னையில் இருக்கும் ஜெனரேஷன் கம்பெனியை விட அதிகமான விலை சொன்னால் இந்த கோயம்புத்தூரில் இருக்கும் கம்பெனி சென்னையில் இருக்கும் கம்பெனியிடம் இருந்து பவரை குறைவான விலைக்கு வாங்கிக்கொள்ளலாம் விநியோக கம்பெனிக்கு கொடுக்கப்படும் இந்த சுதந்திரமானது எந்த கட்டுப்பாட்டு ஏரியாவில் இருந்து வேண்டுமானாலும் பவரை வாங்க அனுமதிக்கிறது இப்படி வாங்கப்படும் பரிமாற்றம் ஆனது பைலேட்டரல் பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது இதில் சிறிய அளவு கணிதமும் கலந்திருக்கிறது அதை உங்களுக்கு புரியுமாறு நான் சொல்லுகிறேன் இந்த பரிமாற்றங்கள் அனைத்தும் தன்னிச்சையாக செயல்படும் ISO மூலம் குறித்து கொள்ளப்படுகின்றன ISO ஆனது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான துணை சேவைகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பு கொண்டிருக்கிறது அவற்றில் AGC ம் ஒன்று இது ஒரு தன்னிச்சையான அமைப்பு மற்றும் இது ஜெனரேஷன் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் generation transmission and distibution ஆகிய மூன்றையும் கட்டுப்படுத்துகிறது இப்போது DPM என்று சொல்லப்படுகின்ற DISCO பார் டிசிபேஷன் அணியை பாருங்கள் உங்களுடைய புரிதலுக்காக ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துள்ளேன் இது பகுதி 1 மற்றும் இது பகுதி 2 பகுதி ஒன்றில் இரண்டு ஜெனரேஷன் கம்பெனிகள் இருப்பதாக காட்டுகிறேன் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் புரிதலுக்காக ஒரே அளவுள்ள வினியோகம் மற்றும் ஜெனரேஷன் கம்பெனிகளை இரண்டிலும் காட்டியுள்ளேன் பகுதி ஒன்றில் ஜெனரேஷன் கம்பெனிகள் ஆன GENCO 1 மற்றும் GENCO 2 ஆகியவை உள்ளன விநியோக கம்பெனிகள் ஆன DISCO 1 மற்றும் DISCO 2 ஆகியவை உள்ளன பகுதி இரண்டில் ஜெனரேஷன் கம்பெனிகள் ஆன GENCO 3 மற்றும் GENCO 4 ஆகியவை உள்ளன விநியோக கம்பெனிகள் ஆன DISCO 3 மற்றும் DISCO 4 ஆகியவை உள்ளன படம் 3 இல் இந்த இரண்டு பகுதி மறுசீரமைக்கப்பட்ட சிஸ்டம் ஆனது காட்டப்பட்டுள்ளது பவர் பாய்வானது இந்த திசையில் காட்டப்பட்டுள்ளது இது மற்றொரு திசையிலும் இருக்கலாம் இந்த இரண்டு சிஸ்டம்க்களும் டை லைன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன மறுசீரமைக்கப்பட்ட சுற்றுச்சூழலில் ஜெனரேஷன் கம்பெனிகள் ஆனவை வினியோக கம்பெனிகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு குறைவான விலையில் விற்பனை செய்யும் ஒருவேளை பகுதி இரண்டில் இருக்கும் GENCO 3 மற்றும் GENCO 4 ஆகியவை பகுதி ஒன்றில் இருக்கும் ஜெனரேஷன் கம்பெனிகளை விட குறைவான விலையில் பவரை வழங்கும்போது பகுதி ஒன்றில் இருக்கும் விநியோக கம்பெனிகள் 1 மற்றும் 2 ஆகியவை அதே பகுதியில் இருக்கும் GENCO 1 மற்றும் GENCO 2 ஆகியவற்றிடம் இருந்து பவரை வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை இதை முன்பே சென்னை மற்றும் கோயம்புத்தூர் என எடுத்துக்காட்டுகளை வைத்து நான் சொல்லியிருந்தேன் எனவே விநியோகம் கம்பனிகளான DISCO வுக்கு குறைவான விலையில் பவரை விற்பனை செய்யும் GENCO வை தேர்வு செய்ய முழு சுதந்திரமும் தரப்பட்டுள்ளது இந்த சுதந்திரத்தின் காலமாக பவரை உற்பத்தி செய்யும் GENCO கம்பெனிகளுக்கு பொறுப்பு மிகவும் அதிகமாகிறது அவை சரியாக செயல்படாவிட்டால் விநியோக கம்பெனி ஆனது அவற்றை மாற்றும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே அவை கட்டுப்பாடு கொண்டிருக்கலாம் அல்லது கட்டுப்பாடு இல்லாமலும் இருக்கலாம் ஒவ்வொரு பகுதியிலும் விதவிதமான சேர்க்கைகளில் GENCO மற்றும் DISCO கட்டுப்பாடானது இருக்கலாம் இதை எளிமையாக புரிந்து கொள்ளவே DPM என அழைக்கப்படும் DISCO பார்டிசிபேசன் அணியை நாம் எழுதுகிறோம் முதலில் இந்தப் பக்கம் எதுவும் இருக்காது இது GENCO காலம் இங்கு நான்கு ஜெனரேஷன் கம்பெனிகளும் 4 விநியோக கம்பெனிகளும் இருப்பதாலேயே இந்த அணியானது இப்படி இருக்கிறது இவ்வளவு ஜெனரேஷன் கம்பெனிகள் மற்றும் இவ்வளவு விநியோக கம்பெனிகள் தான் இருக்க வேண்டும் என்று எந்த விதியும் கிடையாது அவை எந்த எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த வகையில் நமக்கு ஜெனரேஷன் கம்பெனிகள் ஆன GENCO 1 GENCO 2 GENCO 3 மற்றும் GENCO 4 உள்ளது விநியோக கம்பெனிகள் ஆன DISCO 1 DISCO 2 DISCO 3 மற்றும் DISCO 4 உள்ளது Cpf என்பதை நாம் காண்ட்ராக்ட் பார்டிசிபேஷன் காரணி என்கிறோம் இதை அணியின் எலமென்ட் ஆக மற்றும் என எழுதுகிறோம் அணியின் அளவானது GENCO மற்றும் DISCO ஆகியவற்றின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும் இந்த வகையில் அது 4 x 4 ஆகும் எனவே இவை தான் காண்ட்ராக்ட் பார்டிசிபேஷன் காரணிகள் DISCO 1 இக்கு தேவையான பவர் ஆனது 10 மெகாவாட் என்போம் DISCO 1 ஆனது GENCO 1 GENCO 2 GENCO 3 மற்றும் GENCO 4 ஆகியவற்றுடன் தொடர்பில் இருக்கலாம் சில ஜெனரேஷன் கம்பெனிகளுடன் தொடர்பில் இல்லாமலும் இருக்கலாம் DISCO 1 ஆனது GENCO 1 GENCO 2 மற்றும் GENCO 4 ஆகியவற்றுடன் மட்டுமே தொடர்பில் இருப்பதாக கருதுவோம் DISCO 1 இன் இப்போதைய மொத்த பவர் தேவை ஆனது 10 மெகாவாட் ஆகும் இது GENCO ஒன்றிடம் இருந்து 2 மெகா வாட்டுகள் GENCO இரண்டிலிருந்து மூன்று மெகா வாட்டுகள் GENCO 3 இடமிருந்து ஜீரோ மெகாவாட்டும் GENCO நான்கிலிருந்து ஐந்து மெகாவாட்டும் பெற்றால் மொத்தம் 10 மெகாவாட் தேவையை பூர்த்தி செய்யலாம் DISCO உடைய இந்த GENCO 1 GENCO 2 GENCO 3 GENCO 4 தொடர்புகளை குறிப்பதற்காகவே இந்த காண்டாக்ட் பார்டிசிபேசன் காரணிகளான ஆகியவை தேவைப்படுகின்றன DISCO 1 ஆனது GENCO 1 இடம் இருந்து 2 மெகாவாட் பெறுவதால் பார்டிசிபேசன் காரணி 1 ஆனது ஆக இருக்கும் இது எப்போதும் ஒன்றை விட குறைவாகவே இருக்கும் GENCO 2 இல் இருந்து DISCO 1 ஆனது மூன்று மெகாவாட் பவரை பெறுவதால் ஆக இருக்கும் அதேபோல GENCO 3 ஆனது இதனுடன் தொடர்பில் இல்லாததால் ஆக இருக்கும் GENCO 4 இல் இருந்து 5 மெகாவாட் பவர் பெறுவதால் ஆக இருக்கும் மொத்த பவர் ஆனது 10 மெகாவாட் ஆகும் இந்த நான்கு காரணிகளையும் கூட்டினால் நமக்கு கூட்டுத் தொகையாக 1 கிடைக்கும் காலம் வாரியான கூட்டுத்தொகை ஆனது 1 ஆகும் எனவே இந்த அனைத்து காலம் வாரியான கூட்டு தொகைகளும் 1 ஆகவே இருக்கும் எந்த DISCO வேண்டுமானாலும் எந்த GENCO உடன் வேண்டுமானாலும் தொடர்பில் இருக்கலாம் இந்த நேரம் அதாவது 12 40 pm க்கு இந்த DISCO ஆனது 10 மெகாவாட் பவர் சேவையை பூர்த்தி செய்வதாக கொள்வோம் இதில் GENCO 1 ஆனது 2 மெகா வாட்டும் GENCO 2 ஆனது 3 மெகாவாட்டும் GENCO 3 ஆனது தொடர்பில் இல்லாததால் ஜீரோ மெகாவாட்டும் GENCO 4 ஆனது 5 மெகாவாட்டும் ஆக மொத்தம் 10 மெகாவாட் தேவை ஆனது இப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது கிடைக்கும் இந்த மெகாவாட்ட்களை மொத்த மெகாவாட் ஆன பத்தால் வகுத்து எடுக்கும் போது கிடைக்கும் தசம மதிப்புகளின் மொத்த கூட்டு தொகையானது ஒன்றாக இருக்கும் அதனால்தான் இதை DISCO பார்டிசிபேசன் அணி என்று அழைக்கிறோம் இது மிகவும் எளிமையானது DISCO 2 மற்றும் 3 ஆகியவையும் இதேபோல காண்ட்ராக்ட்டுகள் கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த காலம் களின் கூட்டுத்தொகை நிச்சயம் ஒன்றாகத்தான் இருக்கும் இதை உங்கள் புரிதலுக்காக தான் நான் எழுதியுள்ளேன் சமன்பாடு ஒன்றின் கூறுகளை பாருங்கள் சமன்பாடு 1 ஆனது DISCO 1 இன் மொத்த சுமை காண்ட்ராக்ட் இன் தசம கூட்டலாக இருக்கும் இந்த காலங்களில் கூட்டுத்தொகை ஒன்றாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன் GENCO 1 2 3 4 ஆகியவை ரோ வில் இருக்கும் இந்த அணியில் ij என்ட்றி ஆனது DISCO j இன் GENCO i உடன் ஆன மொத்த சுமை காண்ட்ராக்ட் ஐ குறிக்கிறது தசம மதிப்புகள் ஆக நாம் 0 2 0 3 இங்கே 0 மற்றும் இங்கே 0 5 ஆகியவற்றை போடுகிறோம் 2 என்பது மொத்த 10 மெகாவாட் இல் 2 மெகாவாட் ஐ குறிக்கிறது சமன்பாடு 1 ஆனது DISCO 1 இன் மொத்த சுமை காண்ட்ராக்ட் இன் தசம கூட்டலாக இருக்கும் இது காலம் 1 இந்த காலங்களில் கூட்டுத்தொகை ஒன்றாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன் GENCO 1 2 3 4 ஆகியவை ரோ வில் இருக்கும் இந்த அணியில் ij என்ட்றி ஆனது DISCO j இன் GENCO i உடன் ஆன மொத்த சுமை காண்ட்ராக்ட் ஐ குறிக்கிறது எனவே இதை எழுத்து வடிவத்தில் நான் இங்கே கொடுத்துள்ளேன் இதை நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் ஒரு பிரச்சினை இல்லை இங்கே கொடுக்கப் பட்டது தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி உள்ளேன் அதாவது ஒவ்வொரு காலத்தின் கூட்டுத் தொகையும் ஒன்றாக இருக்கும் எனவே DPM எனப்படும் DISCO பார்டிசிபெசன் அணியானது GENCO உடன் DISCO கொண்டிருக்கும் காண்ட்ராக்ட் ஐ நமக்கு எளிமையாக தெரியப்படுத்துகிறது நாம் இங்கே விநியோக கம்பெனியை DISCO என அழைப்பதால் இந்த அணியை DISCO பார்டிசிபெசன் அணி என அழைக்கிறோம் சமன்பாடு ஒன்றில் என்பது காண்ட்ராக்ட் பார்டிசிபேஷன் காரணி உடைய பொது வடிவமாகும் இப்போது DISCO 2 ஆனது 0 1 பெர் யூனிட் மெகாவாட் அளவு பவரை விநியோகிப்பதற்காக கேட்பதாக சொல்வோம் இப்போது அவரை நான் யூனிட் மெகாவாட் ஆக சொல்கிறேன் முன்பு அது மெகாவாட் ஆக இருந்தது DISCO 2 ஆனது 0 1 பெர் யூனிட் மெகாவாட் பவர் கேட்கிறது 02 பெர் யூனிட் மெகாவாட் பவர் ஆனது GENCO 1 இடமும் 0 035 பெர் யூனிட் மெகாவாட் ஆனது GENCO 2 இடமும் 0 025 பெர் யூனிட் மெகாவாட் ஆனது GENCO 3 இடமும் மற்றும் 0 02 பெர் யூனிட் மெகாவாட் ஆனது GENCO 4 இடமும் இருந்து பெறப்படுவதால் கருதினால் உங்களுடைய மற்றும் ஆக இருக்கும் இந்த தசம மதிப்புகளின் கூட்டுத்தொகை ஆனது ஒன்றாக இருக்கும் அதாவது உங்கள் காலம் 2 இன் என்ற்றி ஆக சமன்பாடு 1 இல் மற்றும் ஆகியவை இருக்கும் முன்பு உண்மையான யூனிட் எடுத்தோம் இப்போது எடுத்திருக்கும் இந்த பெர் யூனிட் ஆனது முன்பு எடுத்த 0 2 க்கு சமம் தான் இந்த அனைத்தையும் நீங்கள் கூட்டினால் அது ஒன்றுக்கு சமமாக இருக்கும்0 2 0 35 0 25 0 2 1 காலம் வாரியாக இது ஒன்றாக இருக்க வேண்டும் இதை பொதுவாக என எழுதலாம் j ஆனது விநியோக கம்பெனிகளை குறிக்கிறது எனவே உங்கள் கூட்டுத்தொகை ஒன்றாக இருக்க வேண்டும் மற்றும் இது சமன்பாடு இரண்டாக குறிக்கப்படுகிறது இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் இதில் டை லைன் பவர் பாய்வானது இப்படி இருக்கிறது இது உங்கள் செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடு 1 இதை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய டை லைன் பவர் பாய்வு ஆனது எப்படி உருவாகி வருகிறது இதை கணித ரீதியாக நான் சொல்லப் போவதில்லை ஆனால் உங்களுக்காக நான் சில விஷயங்களை இங்கே சொல்லப் போகிறேன் இப்போது நாம் பவர் ஆனது இந்த திசையில் பாய்வதாக கருதுவோம் இது நேர்மறையாக இருந்தால் இந்த திசையில் பாயும் ஒருவேளை எதிர்மறை எனில் தன்னிச்சையாக அதற்கு எதிர் திசையில் பாயும் இது பகுதி 1 மற்றும் இது பகுதி 2 பகுதி ஒன்றில் இருந்து பகுதி 2 க்கு பாயும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் பாய்வு என்ன இதை பகுதி 1 மற்றும் இதை பகுதி 2 என்று நான் குறிப்பிடுகிறேன் மற்றும் பாய்வின் திசையாக நாம் இதை எடுத்துக் கொள்கிறோம் ஒருவேளை பகுதி இரண்டில் இருக்கும் DISCO ஆனது பகுதி ஒன்றில் இருக்கும் GENCO விடம் இருந்து பவரை பெற வேண்டுமானால் இந்த வகையில் என்ன நடக்கும் DISCO ஆனது இந்த GENCO விடம் இருந்து பவரை வாங்குவதாக சொன்னால் பவர் ஆனது எதிர்த்திசையில் பாய வேண்டும் இந்த எதிர் திசையை குறிப்பிட நாம் மைனஸ் ஐ உபயோகிக்கிறோம் அதாவது இந்த சூழ்நிலையில் பவர் ஆனது இரண்டிலிருந்து ஒன்றுக்கு பாய வேண்டும் ஆனால் பவர் ஒன்றிலிருந்து இரண்டுக்கு பாய்வதாக நாம் எடுத்துள்ளோம் பகுதி 2 இல் இருக்கும் DISCO ஆனது பகுதி 1 இல் இருக்கும் GENCO விடம் பவர் வாங்கினால் தான் பவர் பாய்வு இந்த திசையில் இருக்கும் பகுதி 2 இல் இருக்கும் GENCO மைனஸ் பகுதி 1 இல் இருக்கும் DISCO வின் டிமாண்ட் ஆக இது இருக்கும் இந்த வகையில் இந்த சமன்பாடு என்னவாகும் இதை சம்மேசன் i ஈக்வால் டூ 1 டூ 2 j ஈக்வல் to 3 டூ 4 Cpf i j டெல்டா PLj மைனஸ் சம்மேசன் i ஈக்வல் டூ 3 டூ 4 மற்றும் j ஈகுவல் டூ 1 டூ 2 Cpf i j delta PLj என எழுதியுள்ளேன் இது சமன்பாடு 3 கணித ரீதியாக இதை நான் எழுதியுள்ளேன் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் நான் இதை பொதுவாக எழுத விரும்பவில்லை இந்த சமன்பாட்டில் விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் டெல்டா P டை 12 ஆனது அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் ஆகும் முதலில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனது DISCO ஆனது GENCO விடம் இருந்து பவரை வாங்குகிறது DISCO பார்டிசிபெசன் அணியை நாம் பார்த்தால் ஒவ்வொரு DISCO வும் ஒரு பவர் டிமாண்ட் கொண்டிருக்கும் DISCO 1 இன் பவர் டிமாண்ட் ஆனது DISCO 2 உடையது இதுமற்றும் இது ஆக இருக்கும் பகுதி இரண்டில் இருக்கும் இந்த DISCO கள் பகுதி ஒன்றில் இருக்கும் இந்த GENCO இடமிருந்து பவரை வாங்குகின்றன பகுதி 2 இல் இருக்கும் DISCO க்கள் DISCO 3 மற்றும் 4 பகுதி 1 இல் இருக்கும் GENCO க்கள் GENCO 1 மற்றும் 2 இப்போது வாங்கும் பவர் ஆனது ஆக இருக்கும் இந்த 1 2 ஆனது அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கும்

இதுதான் உங்களுடைய Cpf 1 3 இதில் ஆனது DISCO 3 இன் பவர் டிமாண்ட் ஐ குறிக்கிறது பகுதி இரண்டில் இருக்கும் DISCO 3 மற்றும் DISCO 4 ஆகியவை பகுதி ஒன்றில் இருக்கும் GENCO 1 மற்றும் GENCO 2 ஆகியவற்றிடம் இருந்து பவரை வாங்குவதால் இது என குறிப்பிடப்படுகிறது ஆகியவை DISCO 3 DISCO 4 ஆகியவற்றின் GENCO காண்ட்ராக்ட் பற்றி விளக்குகின்றன அதாவது ஆனது பகுதி 1 இல் இருக்கும் GENCO 2 உடன் ஆன பகுதி 2 இருக்கும் DISCO 3 இன் காண்ட்ராக்ட் ஐ குறிப்பிடுகிறது எனவே இது பிளஸ் ஆக இருக்கும் ஆகியவை முறையே DISCO 1 DISCO 2 DISCO 3 மற்றும் DISCO 4 ஆகியவற்றின் பவர் டிமாண்ட் ஆக இருக்கும் Disco வின் காண்ட்ராக்ட் ஆனது இப்படி தான் கணக்கிட படுகிறது இப்போது மைனஸ் கு வருவோம் மைனஸ் ஆனது பகுதி இரண்டில் இருக்கும் GENCO விலிருந்து பகுதி ஒன்றில் இருக்கும் DISCO வை கழிப்பதை குறிக்கிறது பகுதி 1 இல் DISCO 1 DISCO 2 உள்ளன இந்த வகையில் மைனஸ் ஆக இருக்கும் ஆனது DISCO 1 இன் பவர் டிமாண்ட் இல் 3 ஆனது GENCO வை குறிக்கிறது இதே போல DISCO 2 க்கு இன் டூ எனவும் எழுதலாம் பகுதி 2 இல் இருக்கும் GENCO 4 காண இதே மதிப்புகள் ஆக இருக்கும் இங்கே இன் டூ இருக்கும் மற்றும் இங்கே இருக்கும் ஏனென்றால் DISCO 2 ஆனது GENCO 4 உடன் காண்ட்ராக்ட் வைத்துள்ளது எனவே பிளஸ் பிளஸ் வரும் இது சமன்பாடு 4 இது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் இது பகுதி ஒன்றில் இருந்து இரண்டுக்கு GENCO விலிருந்து எவ்வளவு பவர் பாயும் என்பதை குறிக்கிறது இது எதிர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையானது எதிர் திசையை குறிக்கிறது டெல்டா P ஆனது நேர்மறை அல்லது எதிர்மறை எதுவாக இருந்தாலும் பிரச்சினையில்லை இந்த சமன்பாடு உங்களுக்குப் புரிகிறது என்று நினைக்கிறேன் ஒருவேளை புரியவில்லை என்றால் நீங்கள் கேள்வி கேட்கும் இடத்தில் இதை பற்றி விவாதம் செய்யலாம் இதன்பிறகு AGC டிரெகுலேசன் பற்றி பார்ப்போம் அதை முடித்த பிறகு யூனிட் கமிட்மெண்ட் பற்றி பார்ப்போம் வகுப்பறையில் பார்க்க முடியாத ஒன்றை பற்றி நாம் சில யோசனைகளை மட்டுமே பார்க்கப் போகிறோம்